ஒரு காரியத்தைச் செய்வோம் நாம் அறிமுகப்படுத்தப் போகும் கூறுகளுக்கு தொடர் பாஸ் கூறுகளின் அடிப்படையில் முழுமை இருக்க வேண்டும் எனவே NMOS ஐ ஒரு தொடர் பாஸ் உறுப்பாகப் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது ஏனெனில் அதில் நிறைய ஈர்ப்புகள் உள்ளன எடுத்துக்காட்டாக RDS MOSFET டிரான்சிஸ்டரில் உள்ள NMOS இன் RDS ஐ NMOS உடன் ஒப்பிடும்போது PMOS குறைவாக உள்ளது ஆனால் இது எப்போதும் ஒரு நல்ல யோசனையாகும் எனவே ஒரு PMOS தொடர் பாஸ் உறுப்பின் சுற்று வரைபடத்தையும் வரைவது எப்போதும் நல்லது எனவே அதைச் செய்வோம் இதனால் இரண்டு சுற்றுகளும் உண்மையில் எவ்வாறு இயங்குகின்றன என்பதைப் புரிந்து கொள்வோம் ஏனென்றால் NMOS வழக்கில் கேட் கட்டுப்பாடு இருப்பதை உறுதி செய்ய உங்களுக்கு ஒரு சார்ஜ் பம்பு தேவை சரியா ஏனெனில் கேட் மின்னழுத்தம் அவுட்புட் மின்னழுத்தத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் செய்யக்கூடிய ஒரே வழி சார்ஜ் பம்பு சார்ஜ் பம்ப் சர்க்யூட்டை அறிமுகப்படுத்துவது அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பற்றி தனியாக பார்க்க வேண்டும் அதுதான் nmos வழக்கில் நமக்குத் தேவைப்படும் ஆனால் Pmos வழக்கில் நீங்கள் இதைப் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் கேட் மின்னழுத்தத்தை கீழே இறக்குவது அல்லது கேட் மின்னழுத்தத்தை அதிகரிப்பதன் மூலம் தொடர் பாஸ் உறுப்பின் நடத்தை சரியாக இருப்பதை உறுதி செய்யலாம் எனவே அந்த சர்க்யூட்டை விரைவாக பின்னர் நீங்கள் விரும்பினால் விரைவாக விளக்குவோம் இதனால் எல் ஓ பற்றிய ஆய்வின் பகுதியும் நிறைவடைகிறது எனவே அதைத் தொடங்குவோம் எனவே நான் ஒரு புதிய பக்கத்தை எடுத்து நம் பிரபலமான Pmos உறுப்பு பற்றி பேசும் சுற்றை மீண்டும் வரைகிறேன் எனவே Pmos p MOSFET p channel MOSFET எனவே இப்போது ட்ரெய்ன் என்பது அவுட்புட் சோர்ஸ் ஆகும் மற்றும் கேட் என்பது கட்டுப்பாட்டு புள்ளியாகும் வழக்கம் போல் பின்னூட்டம் மைய புள்ளியிலிருந்து வருகிறது R1 உள்ளது R2 உள்ளது உங்களுக்கு இந்த விஷயம் இப்போது நன்றாகத் தெரியும் இது Vref சரியா மற்றும் உங்களிடம் அவுட்புட் கெபாஸிடர் இல்லையென்றால் இது முழுமையடையாதுஇன்புட் கெபாசிடர் இல்லாவிட்டாலும் இது முழுமையடையாது சரியா CoutCi ஒரு MOSFET இல் மிக முக்கியமானது ஏனென்றால் எனக்கு ஒரு LDO தேவை ஏனெனில் இவை உண்மையில் உங்களுக்கு நிலைத்தன்மையைத் தரும் கூறுகள் என்பதால் இவை தான் ரெகுலேட்டரின் ஸ்திரத்தன்மையை உங்களுக்குத் தருகின்றன இப்போது இது மிகவும் எளிமையானது எனவே Iload இப்போது Iload எனவே அவுட்புட் குறைகிறது என்று சொல்லலாம் எனவேஅவுட்புட் சில காரணங்களால் குறைகிறது Vout உண்மையில் குறைவதற்கான காரணம் ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் இரண்டு சாத்தியக்கூறுகள் காரணமாக இருக்கலாம் ஒன்று லோடு மின்னோட்ட அதிகரிப்பு ஆகும் ஆகவே Vout குறையும் Vout வீழ்ச்சியடைகிறது ஏனெனில் லோடு மின்னோட்டம் அதிகரிப்பதே காரணம் வேறு ஒன்றுமில்லை இது Iload அதிகரித்துள்ளது லோடு மின்னோட்டம் Iload அதிகரித்திருக்க கூடும் அல்லது இன்புட் மின்னழுத்தம் குறைந்துவிட்டதால் இவை இரண்டும் சாத்தியக்கூறுகள் சரியா இப்போது நீங்கள் முக்கியமாக கவனித்துக்கொள்வது நீங்கள் வீழ்த்துவது அல்லது அதிகரிப்பது கேட் மின்னழுத்தத்தை இதுதான் கேட் சரியா அதையே நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் இப்போது Vout வீழ்ச்சியடைகிறது VG இது கேட் மின்னழுத்தம் இது கீழே கொண்டு வரப்படுகிறது இது Vi அதாவது சோர்ஸை பொறுத்து குறைக்கப்படுகிறது எனவே இது ஒரு தொடர் பாஸ் உறுப்பு கட்டுப்பாடாக PMOS பற்றியது என்பதைக் காணலாம் நீங்கள் இங்கே ஒரு சார்ஜ் பம்ப் அல்லது வெளியில் இருந்து ஃபீட் செய்யப்பட்ட ஒரு Vbias நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இங்கே ஒரு புள்ளி இருந்தது இணைக்கப்பட்டிருந்தது நான் அதை புள்ளியிடப்பட்ட வரிசையில் வரைவேன் ஏனெனில் நீங்கள் இது ஒரு சார்ஜ் பம்பா அல்லது n சேனல் MOSFET விஷயத்தில் இணைக்கப்பட்டுள்ள Vbias ஆ என குழப்பமடையாமலிருக்க ஆனால் p சேனலில் அதைப் பற்றி நேரடியாக கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் Vi ஐப் பொறுத்து கேட் மின்னழுத்தத்தை குறைத்தால் அல்லது அதிகரித்தால் உங்களுக்கு நல்ல கட்டுப்பாடு உள்ளது எனவே இது ஒரு நல்ல விஷயம் இது Pmos சுற்று விஷயத்தில் நீங்கள் அடிப்படையில் ஒரு எளிய அமைப்பை உருவாக்க முடியும் இப்போது எல் ஓவில் நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் சந்திக்கும் ஒரு முக்கியமான விஷயம் எனவே ஒவ்வொரு முறையும் தேர்ந்தெடுப்பதில் இந்த சிக்கல் உள்ளது எனவே ஒரு புதிய தாளை எடுத்துக்கொள்வேன் இதை நீக்குகிறேன் எனவே தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு எல் ஓவின் தேர்வு தேர்வு மட்டுமல்ல நீங்கள் டேடா ஷீட்டை மெதுவாகப் பார்க்க வேண்டியிருக்கும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது டேடா ஷீட்டை மட்டுமே பின்னர் ஒன்றை எவ்வாறு தேர்வு செய்வது என்பது உங்களுக்குத் தெரியும் நான் மிகவும் எளிமையான உள்ளுணர்வு முடிவை வரைந்து விடுவேன் அங்கிருந்து விளக்கத்தை எவ்வாறு உருவாக்குவது என்று பார்ப்போம் பொதுவாக இது Iload சில காரணங்களால் Iload ஐ 8 0 85 ஆம்ப்ஸ் என தேர்ந்தெடுத்துள்ளோம் இது இங்கே இருக்கிறது நான் இதை தான் சொல்கிறேன் இந்த Iload இது 0 8 என தேர்வு செய்யப்படுகிறது 8 மன்னிக்கவும் இங்கே புள்ளி ஆம் சில காரணங்களால் நீங்கள் 0 8 ஆம்ப்ஸை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் எனவே மீண்டும் இணைக்கிறேன் எனவே இது உங்களுடைய Iload ஆன 0 8 ஆம்ப்ஸ் நீங்கள் டேடா ஷீட்டைப் பார்த்து இந்த லோடு மின்னோட்டத்திற்கு எப்போதும் டிராப்அவுட் மின்னழுத்தம் என்ன என்று கண்டறிய வேண்டும் இது அவ்வாறு உள்ளது இந்த அச்சு டிராப்அவுட் மின்னழுத்தம் மற்றும் இந்த அச்சு லோடு மின்னோட்டமாகும் எனவே நீங்கள் இங்கே 0 2 0 4 0 6 மற்றும் 0 8 ஐ வைக்கலாம் இது சீராக இல்லை எனவே இதை கொஞ்சம் நகர்த்துகிறேன் அதனால் 0 8 ஐக் காண்பிக்கும் இது 0 4 இது 0 2 இது 0 6 ஆக இருக்க வேண்டும் சரியா இது 150 மில்லிவால்ட் இதில் பாதியாக 75 மில்லிவோல்ட்டாக இருக்க வேண்டும் இது 0 சரியா எனவேடேட்டா ஷீட்டைப் பாருங்கள் இந்த வகையான கிராஃப்களை உங்களுக்கு வழங்கும் நான் இங்கே இதை முடிக்கவில்லை நீங்கள் என்ன பார்க்க வேண்டும் என்பது உங்கள் Vout இது என்ன Vout உங்கள் Vout 2 5 வோல்ட்டுகளாக அமைக்கப்பட்டு இருப்பதாகக் கூறுவோம் மீண்டும் போதுமான விவரம் இல்லை எந்த ஜங்ஷன் வெப்பநிலையில் குறிப்பிடப்படுகிறது எனவே இந்த கூடுதல் பாராமீட்டர்களைத் தேடுவதிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது நிச்சயமாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வெளியீட்டு மின்னழுத்தத்திற்காக உங்கள் எல் ஓவை வடிவமைத்திருப்பீர்கள் ஆனால் நீங்கள் இந்த முக்கியமான பாராமீட்டரைக் கவனிக்க வேண்டும் இது ஏன் முக்கியமானது இந்த முடிவினால் இது முக்கியம் நான் மீண்டும் வரைந்து காட்ட ஆம்ப்ஸை போடுவோம் வேறு வார்த்தைகளில் Iload ஐ போடுவோம் நான் மீண்டும் Iload ஐ வரைகிறேன் தயவு செய்து இதை குறித்துக்கொள்ளுங்கள் இதுதான் நான் கூறியது இதுதான் அந்த Iload நான் டிராப்அவுட் மின்னழுத்தத்தை வரைகிறேன் இது இதுபோன்றதாக இருக்கும் உண்மையில் நான் அதை கொஞ்சம் மாற்ற வேண்டும் எனவே இது இன்னும் கொஞ்சம் சீரானதாக மாறும் இந்த பகுதி 0 8 ஆம்ப்ஸ் என்று சொல்லலாம் இப்போது இது மைனஸ் 40 டிகிரி இது பிளஸ் 25 மற்றும் இது பிளஸ் 125 ஆகும் எனவே இப்போது உங்களுக்கு நன்றாகத் தெரிந்த எண்களைத் திரும்பப் பார்க்கிறீர்கள் இது முந்தைய இந்த முடிவிலிருந்து வந்த 150 மில்லிவோல்ட் ஆகும் இப்போது இது மேலே சென்றுவிட்டதைக் காணலாம் ஓ முழுவதும் அதிக சக்தி இழப்பு இருக்கும் ஏனெனில் டிராப்அவுட் மின்னழுத்தம் அதிகரித்துள்ளது ஏனெனில் இது உயர்ந்த வோல்டேஜ் டிஃபரன்ஷியலை பராமரிக்க வேண்டியிருக்கிறது இந்த லோடு இழுக்க போதுமான உயர் மின்னழுத்தம் இழக்க வேண்டும் இது தெளிவாக வடிவமைப்பில் முன்னேறுவதற்கு எல் ஓவின் தேர்வில் இது ஒரு முக்கியமான பாராமீட்டராக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போது இது எல் ஓவில் ஒவ்வொரு முறையும் உங்களிடம் திரும்பி வரும் ஒரு பாராமீட்டர் அது லூப் கெய்னைப் பொறுத்தது இது ஏன் முக்கியமானது எனவே மிக எளிய வரைபடத்தை இங்கே மீண்டும் வரைவோம் ஆனால் இந்த நேரத்தில் அதை சுருக்கிக் கொள்வோம் எனவே இந்த பல விஷயங்களைக் குறிப்பிடவில்லை எனவே மீண்டும் இந்த லூப் கெய்னை விளக்க மிக எளிய வரைபடத்தை வரைவோம் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் பிழை பெருக்கி இது எல் ஓ ஒரு எர்ரர் ஆம்ப்ளிஃபையரைக் கொண்டுள்ளது மற்றும் எர்ரர் ஆம்ப்ளிஃபையர் அடிப்படையில் நமக்கு ஒரு கெய்ன் இருக்கும்சரியா அது ஒரு கெய்னைக் கொண்டிருக்கும் எனவே இது Vi இது பின்னூட்டம் மற்றும் இது Vref என்றால் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் Vout சூத்திரத்தை நினைவுபடுத்துங்கள் சரியா நாம் முன்பு எழுதியது சரியானதா எனப் பார்ப்போம் எனவேஉண்மையில் நாம் முன்பு எழுதியவற்றிலிருந்து அறிந்திருக்கிறோம் எனவே நான் அதை எடுத்து அதை எழுதியது எனக்கு நினைவிருக்கிறது எனவே Vout இதை நாம் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இது இது தேவையான Vout நீங்கள் ஆபரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் அடிப்படைக்குச் சென்றால் அங்கு வேறு எதுவும் இல்லை இது எப்போதும் பிழை பெருக்கி வெளியீட்டிற்கு பொருந்தி இருப்பது தெளிவாகக் குறிக்கிறது எப்போதும் Vout ஐ கண்காணிக்கிறது Vout மற்றும் Vref இடையில் மிகச் சிறிய வேறுபாடு இருப்பதை உறுதிசெய்கிறது இது ஒரு எளிய வெளிப்பாடாகும் இது வெளியீட்டு மின்னழுத்தத்திற்கானது இது வேறு ஒன்றுமில்லை இந்த இரண்டு ரெஸிஸ்டரிலிருந்து வரும் கெய்ன் டெர்ம் இது இங்கே உங்களுக்கு தெரிந்த பின்னூட்டம் இது Vout அதாவது மற்றும் இது தெளிவாக கெய்ன் பின்னூட்டம் இது ஒரு கெய்னைக் கொண்டுள்ளது மற்றும் இது கெய்ன் பாராமீட்டர் ஆகும் எனவே கேள்வி இதுதான் நாம் ஏன் ஆம்ப்ளிஃபையர் கெய்ன் மற்றும் அதையெல்லாம் விவாதிக்கிறோம் அடிப்படையில் Vout மிக நெருக்கமாக கண்காணிக்கப்படுகிறதென்றால் இது அதிக கெய்ன் காரணமாக மட்டுமே சாத்தியமாகும் அதிக கெய்ன் இருப்பதால் இது Vout மிகவும் துல்லியமாக உணர முடிகிறது எனவே எல் ஓவின் திறன் எல் ஓவின் திறன் அதன் திறனை இழக்கும் போது அல்லது அதிக கெய்ன் இழப்பு ஏற்படும் போது இனி எல் ஓ ஒரு ரெகுலேட்டரைப் போல செயல்படப் போவதில்லை எனவே எல் ஓவின் கெய்ன் இப்போது மிகவும் முக்கியமானது கெய்ன் ரிப்பிளை நிராகரிக்கும் திறனுடன் தொடர்புடையது மேலும் டேடா ஷீட்டை மீண்டும் பார்க்கும் ஒரு சொல் உள்ளது இது முக்கியமாக பவர் சப்ளை நிராகரிப்பு விகிதம் பி ஆர் எனப்படும் மிக முக்கியமான டேடா ஷீட் பாராமீட்டர் எனவே PSSR என்பது வேறு ஒன்றும் இல்லை நாம் பின்னர் விரிவாக PSRR ஐ பற்றி விவாதிக்கலாம் ஆனால் நான் இந்த PSRRஐ இணைக்க வேண்டும்நான் இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்த வேண்டும் ஏனெனில் இது இந்த பிழை பெருக்கியின் கெய்னுடன் தொடர்புடையது பிழை பெருக்கியால் வழங்கப்படும் கெய்ன் சுருக்கமாக நான் சொல்ல முயற்சிப்பது யாதெனில் உயர் லூப் கெய்ன் உங்களுக்கு தேவையான ரெகுலேஷனை வழங்குகிறது அதிக லூப் கெய்ன் அதன் அதிக உணர்திறன் காரணமாக ரெகுலேஷனைச் செய்ய முடிகிறது இந்த லூப் கெய்ன் குறையும் சூழ்நிலைகளையும் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் எந்த வளையத்தின் கீழ் லூப் கெய்ன் குறைகிறது அதற்காக நீங்கள் op Amp ன் அல்லது எல் ஓவின் ரிப்பிளை நிராகரிக்கும் திறனைப் பார்க்க வேண்டும் எனவே அதை ஒன்றாக இணைப்போம் நான் இங்கே மற்றொரு படத்தை வரைவேன் எல்லாமே சுருக்கமாக அமைந்துவிடும் இதுபிழை பெருக்கி எல் ஓவின் திறன் எனவே இது முக்கியமாக dB யில் வெளிப்படுத்தப்பட்ட dB யில் வெளிப்படுத்தப்பட்ட பி ஆர் ஆகும் இது மைனஸ் 70 இது மைனஸ் 60 மைனஸ் 50 மைனஸ் 40 மற்றும் பல எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமோ அவ்வளவு நல்லது எவ்வளவு ஆழமோ அவ்வளவு எனவே மைனஸ் 50 பி ஆர் கொண்ட எல் ஓ உடன் ஒப்பிடும்போது மைனஸ் 70 பி ஆர் கொண்ட எல் ஓ மிகவும் உயர்ந்தது என்று நீங்கள் கூறலாம் தெளிவாக இது மைனஸ் 70 எல் ஓ ஒரு உயர்ந்த ஒன்றாகும் எல்லாவற்றிற்கும் அதன் ரெஸ்பான்ஸின் அடிப்படையில் அது எவ்வளவு சிறப்பாக ஆதரிக்கப்படுகிறது என்பது முக்கியமானதாகிறது நான் ஒரு நல்ல படத்தை இங்கே வைக்கிறேன் நான் இங்கே கதையைத் தொடருவேன் இது அதிர்வெண் மற்றும் இது பி அதே எல் ஓ இதுபோல் செயல்புகிறது இதுஒரு பதிவு படம் என்பதை நினைவில் கொள்க நீங்கள் செய்ய வேண்டிய ஏனென்றால் நான் இதை dBயில் குறிப்பிட்டுள்ளேன் இது எல்லாம் மிகவும் அதிகம் சரியா ஆனால் சில எளிமை மற்றும் விரைவான புரிதலுக்காக இதை இவ்வாறு குறிக்கிறேன் இது குறைந்த அதிர்வெண் மற்றும் இது அதிக அதிர்வெண் மன்னிக்கவும் இது குறைந்த மற்றும் அதிக அதிர்வெண் ஆனால் இந்த இரண்டு படங்களும் வேறுபட்டவை இது லோ ரோடில் உள்ளது மற்றும் இது பொதுவாக ஹையர் ரோடில் உள்ளது பின்னர் நீங்கள் இதைப் போன்ற ஒன்றை வரையலாம் பின்னர் நீங்கள் இதைப் போன்ற ஒன்றை வரையலாம் எனவே இது நான் விரிவாகக் கூறாத ஒரு பதிவு என்பதை நினைவில் கொள்க ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வர விரும்புகிறேன் லூப் கெய்ன் ஒரு முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறது குறைந்த லோடில் என்ன சொல்கிறோம் குறைந்த லோடு என்றுகுறைந்த லோடு என்பதன் மூலம் நாம் எதைக் குறிப்பிடுகிறோம் இது இந்த Iload நாம் இங்கே Iload ஐக் குறிப்பிடுகிறோம் Iload 10 மில்லி ஆம்பியர் மட்டுமே என்றால் 100 மில்லி ஆம்பியர் Iload உடன் ஒப்பிடுகையில் சிறந்த லூப் கெய்ன் அதிக லூப் கெய்ன் கிடைக்கும் இது அதிகமாகும் மற்றொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் X அச்சு அதிர்வெண் குறைந்த அதிர்வெண்களில் குறைந்த அதிர்வெண்களில் இப்போது இது எல் ஓவின் சிற்றலை நிராகரிக்கும் திறனை நீங்கள் காணலாம் சிற்றலை நிராகரிக்கும் திறன் குறைந்த அதிர்வெண்களிலும் குறைந்த லோடுகளிலும் சிற்றலை நிராகரிக்கும் திறன் மிக உயர்ந்தது ஆனால் லோடு மின்னோட்டம் அதிகரித்தால் எல் ஓ லூப் கெய்ன் உண்மையில் குறைவாகிறது இதன் விளைவாக சிற்றலை உள்ளீட்டு சிற்றலை வடிகட்டுவதற்கான அதன் திறனும் மோசமாக உள்ளது இதற்கெல்லாம் காரணம் உண்மையில் நான் சொன்னது போலவே குறிப்பாக அதிர்வெண் அதிகரிக்கும்போதும் லோடு அதிகரிக்கும்போதும் Iload அதிகரிக்கும்போதும் லூப் கெய்ன் அடிபடும் Iload மின்னோட்டம் Iload என்று சொல்லும் போது நான் மின்னோட்டத்தைக் குறிக்கிறேன் வெளியீடு மின்னோட்டம் அதிகரிக்கும் எனவே எல் ஓ விற்கு வரையறுக்கப்பட்ட அலைவரிசை இருப்பதை இவை அனைத்தும் தெளிவாகக் காட்டுகின்றன உண்மையில் இது ஒரு தெளிவான இன்டிகேட்டர் ஆகும் இந்த படத்தில் பி ஆர் குறைவதை நீங்கள் காணலாம் ஏனெனில் நாம் 0 க்கு அருகில் செல்கிறோம் இது மைனஸ் 30 மைனஸ் 20 மற்றும் பல அதன் சிற்றலை வடிகட்டும் செயல்திறன் குறைந்து அதிர்வெண் அதிகரிக்கும்போதும் மேலும் சுமை மின்னோட்டத்தின் அதிகரிக்கும் போதும் நாய்ஸ் வடிகட்டுவதற்கான அதன் திறனும் குறைந்து வருகிறது சரியா இவை அனைத்தும் ஒரு உயர் லூப் கெய்னை நீங்கள் பராமரிக்க முடியாது என்பதை உணர்த்துகிறது ஏனெனில் உங்களிடம் எல்லையற்றது இல்லை ஏனெனில் எனக்கு எல்லையற்ற அலைவரிசை இல்லை எல் ஓவின் அலைவரிசை வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே எல் ஓவின் அலைவரிசை வரையறுக்கப்பட்டுள்ளது இந்த முக்கியமான பாராமீட்டரை பாருங்கள் ஏனெனில் இது பவர் சப்ளை நிராகரிப்பு விகிதம் அல்லது ரிப்பிள் நிராகரிப்பு விகிதத்துடன் தொடர்புடையுது எனவே சுருக்கமாக எல் ஓ செயல்திறன் மேட்ரிக்ஸைப் பார்த்தால் எல் ஓ க்காக செயல்திறன் மேட்ரிக்ஸை மீண்டும் எழுதத் தொடங்கினால் நான் டேடா ஷீட்டின் திசையில் உங்களை செலுத்துகிறேன் என்பதை கவனிக்கவும் உங்களிடம் வரும் ஒரு முக்கியமான பாரோமீட்டர் உள்ளது நீங்கள் துல்லியத்துடன் பார்க்க வேண்டியது சரியா இப்போது இது ஏன் முக்கியமானது இது உண்மையில் ஏன் மிகவும் முக்கியமானது இதுவருவதால் எல் ஓவிலிருந்து எல் ஓ வரைபுனையமைப்பு செயல்முறை ஒரு வேரியபிள் நீங்கள் கட்டுப்படுத்த முடிந்தவரை உங்களிடம் இருக்க முடியாது அது சில மாறுபாடுகளைக் கொண்டிருக்கலாம் எனவே இது புனையல் செயல்முறையிலிருந்து வரலாம் மற்றும் வெப்பநிலையின் காரணமாக இது வரலாம் வெப்பநிலை மற்றொரு முக்கியமான பாராமீட்டர் எனவே நீங்கள் அடிப்படையில் இது சர்க்யூட்டின் பதிலளிக்கும் திறனைப் பற்றியது அடிப்படையில் கொடுக்கப்பட்ட வெப்பநிலை மாற்றத்தைக் கருத்தில் கொண்டு சுற்றின் பதிலளிக்கும் திறன் இது எனவே இவை இரண்டு முக்கியமான பாராமீட்டர்கள் இதை அடிப்படையில் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் ஒரு பாராமீட்டரைப் பார்க்க வேண்டும் இது எல் ஓ வின் துல்லியம் மற்றொரு முக்கியமானது எனவே இது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் சகிப்புத்தன்மையை நீங்கள் பார்க்க விரும்பலாம் இது பெரும்பாலும் வரைபுனையமைப்பு செயல்முறையின் ஏற்ற இறக்கங்களிலிருந்து வருகிறது மிக முக்கியமான விஷயம் இந்த அடிப்படை எக்ஸ்ப்ரஷனுக்கு திரும்பிச் செல்வது இந்த அடிப்படை எக்ஸ்ப்ரஷனுக்கு திரும்பிச் சென்றால் இந்த இடத்தை மிக முக்கியமான ரோலை நீங்கள் தெளிவாகக் காண்கிறீர்கள் நாம் அதைப் பற்றி பேசினோம் இது Vref பேண்ட் இடைவெளி ரெஃபரன்ஸ் r e f e r e n c e பேண்ட் இடைவெளி மின்னழுத்தத்தில் ரெஃபரன்ஸ் இது ஏற்ற இறக்கமாக இருந்தால் Vout ஏற்ற இறக்கமாக இருக்கும் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் ஏனென்றால் எல் ஓ பற்றி நாம் விவாதித்து வருகிறோம் ஏனெனில் Vout இந்த Vref ஐச் சார்ந்துள்ளது சரியா மற்றும் இது ஏற்ற இறக்கமாக இருந்தால் Vout அடிபடும் எனவே எல்லா கன்ட்ரோல் லூப்களும் இவை எல்லாம் எல் ஓவின் சகிப்புத்தன்மை இதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதே இதன் பொருள் டேடா ஷீட் பாராமீட்டர் எல் ஓவின் சகிப்புத்தன்மையைப் பற்றி சொல்ல வேண்டும் எனவே நாம் கவலைப்பட வேண்டிய மற்ற விஷயத்திற்கு எடுத்துக்காட்டாக மற்ற பாராமீட்டர்கள் உள்ளன ஒரு எல் ஓ வுக்கு கெய்ன் பிழை என்று ஒன்று உள்ளது இதன் பொருள் என்னவென்றால் அமைப்பின் ஏற்ற இறக்கங்களுக்கான உணர்திறன் இறுதியில் கெய்னைச் சார்ந்தள்ளது லூப்பின் கெய்ன் மிக முக்கியமானது எல்லையற்ற லூப் எல்லையற்ற கெய்ன் எல் ஓ இல்லை நீங்கள் அதைப் பற்றி பேச முடியாது எனவே அடிப்படை விஷயம் என்னவென்றால் மன்னிக்கவும் எனவே கெய்ன் என்ன செய்ய முயல்கிறது கெய்ன் உங்களைப் பின்தொடர முயற்சிக்கிறது நீங்கள் Vref VFB எனுமாறு கெய்னை மாற்றியமைக்க வேண்டும் VFB என்பது நீங்கள் பெறும் பின்னூட்டமாகும் நீங்கள் பெறக்கூடிய எந்தவொரு பிழையும் சரி செய்ய முயற்சிக்கிறீர்கள் முடியவில்லை எனில் ஒரு தோராயமாகிறது மாறினால் அதை எனவே இதை வேறு வழியில் கூறினால் நல்லது என்று நான் நினைக்கிறேன் VFB என்பது Vref ஐ சமமாக பொருத்த முயற்சிக்க வேண்டும் இது ஐடியல் ஆனால் உண்மையில் இது இப்போது நெருக்கமாக உள்ளது இதன் பொருள் இது கெய்ன் பிழை உண்மையில் ஒரு LDO க்கான கெய்ன் பிழை எனவே அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத் தொடங்கும்போது இதையெல்லாம் சுருக்கமாகக் கொண்டு டேடா ஷீட்டை எடுத்து டேடா ஷீட்டைத் திறந்து சில பாராமீட்டர்களைப் பார்த்து மற்ற விஷயங்களை விளக்க முடியுமா என்று பார்ப்போம் மற்றும்லைன் ரெகுலேஷனைப் பொறுத்து எல் ஓ யின் திறன் லோடு ரெகுலேஷன் போன்றவற்றைப் பார்க்கவும் பின்னர் மற்றும் பவர் சப்ளை நிராகரிப்பு ரிப்பிள் நிராகரிப்பு ஆகியவற்றைப் பார்க்கவும் மற்றும் ரெஸ்பான்ஸைப் பாருங்கள் பின்னர் மக்கள் எல் ஓவை எவ்வாறு பயன்படுத்தினர் என்பதற்கு சில நடைமுறை சுற்றுகளைப் பாருங்கள் இவை அனைத்தும் இந்த மிக முக்கியமான சிஸ்டம் காம்போனென்ட்ஸைத் தேர்வுசெய்ய அனுமதிக்கும் எனவே இப்போதுஒரு பக் கன்வெர்ட்டர் வேலை செய்வதைப் பார்ப்போம்இது ஒரு தொடர் பாஸ் டிரான்சிஸ்டர் மற்றும் ஒருடிரான்சிஸ்டர் ஒவ்வொரு முறையும் தொடர் டிரான்ஸ் பாஸ் செய்யும்போதும் டிரான்சிஸ்டர் அணையும்மற்றொரு டிரான்சிஸ்டர் ஆனில் இருக்கும் அப்போது மின்னோட்டம் லோடு வழியாக மற்றும் லோடு மீண்டும் இன்டக்டர் வழியாக சுழலும் உங்களிடம் தற்போதைய அமைப்பானது தற்போதைய மின்னணு லோடு ஒரு பவர் சப்ளை மேல் வைக்கப்பட்டுள்ளது இடது புறம் நீங்கள் பார்ப்பது உள்ளீட்டு மின்னழுத்தம் மற்றும் உள்ளீட்டு மின்னோட்டம் மற்றும் இடது பக்கம் பவர் சப்ளை வலது புறம் வெளியீட்டு மின்னழுத்தம் மற்றும் வெளியீட்டு மின்னோட்டம் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த சோதனையில் நீங்கள் காணலாம் அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம் மின் இழப்பை புரிந்து கொள்வதற்கு முக்கியமாக உள்ளீட்டில் வழங்கப்படும் சக்தி என்ன வெளியீட்டில் வழங்கப்படும் சக்தி என்ன இரண்டிற்கும் இடையிலான வேறுபாட்டைக் கண்டுபிடிக்க வேண்டும் இது உண்மையில் நாம் இந்த பரிசோதனையைச் செய்தால் நாம் செயல்திறன் பற்றிய பல தொடர்புடையவற்றை புரிந்துகொள்வோம் எனவே உள்ளீடு இங்கே 6 வோல்ட்டுகளில் அமைக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் மேலும் இங்கே கரண்ட் எனவே வெளியீட்டு பக்கத்திலிருந்து 3 3 வெளியீட்டிற்கு உள்ளீடு எதுவாக இருந்தாலும் அதை நான் ஆதரிக்க வேண்டும் மேலும் எனக்கு தேவை 100 மில்லி ஆம்பியர் மின்னோட்டம் இதைப் பெறுவதற்காக நான் கூறிய மற்ற உள்ளீட்டைச் செய்ய 6 வோல்ட் உள்ளீட்டு மின்னழுத்தத்தையும் இப்போது நான் உள்ளீட்டில் 6 வோல்ட்களைப் பயன்படுத்தும்போது 3 3 வோல்ட் பக் வெளியீட்டையும் 200 மில்லி ஆம்பியர் மின்னோட்டத்தையும் வழங்குவதற்காக 125 மில்லி ஆம்பியர் மின்னோட்டம் பெறப்ப்படும் நீங்கள் பார்ப்பதில் மிகச் சிறிய வேறுபாடு இருப்பதை நீங்கள் காணலாம் வெளியீட்டில் இந்த மின்னணு லோடு இப்போது பக் மாற்றியின் வெளியீட்டில் இணைக்கப்பட்டுள்ளது இந்த சோதனை 50 மில்லி ஆம்பியர் முதல் 200 வரையிலான அவுட் லோடு மின்னோட்டங்களில் நடத்தப்பட்டது இப்போது திரையில் நீங்கள் காண்பது 500 மில்லி ஆம்பியர் லோடு மின்னோட்டம் ஆகும் உண்மையில் இந்த சோதனை 1500 மில்லியாம்பியர் வரை நடத்தப்படுகிறது நாம் நேரடியாக அங்கு செல்வோம் எனவே இது 3 3 வோல்ட்டுக்கான ஸ்னாப்ஷாட் மற்றும் வெளியீட்டு லோடு மின்னோட்டம் 1 5 ஆம்பியர்களாக அமைக்கப்பட்டுள்ளது இப்போது உங்களிடம் இருப்பது சரியான ரீடிங்களின் தொகுப்பு ஏனென்றால் வெவ்வேறு லோடு மின்னோட்டங்களுக்கு எதிராக நீங்கள் வேறுபட்டதைச் செய்துள்ளீர்கள் இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உள்ளீட்டு மின்னழுத்தத்தை 6 முதல் 12 வரை மாற்றி முழு பரிசோதனையையும் மீண்டும் செய்யுங்கள் பிறகு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் உள்ளீட்டு மின்னழுத்தத்தை மீண்டும் 18 வோல்ட்டாக மாற்றி முழு பரிசோதனையையும் செய்கிறீர்கள் பின்னர் நீங்கள் அதை மீண்டும் 24 வோல்ட்டுகளாக அமைத்து முழு அளவிலான சோதனைகளையும் செய்கிறீர்கள் மேலும் 30 வோல்ட்டுகளுக்கான முழு அளவிலான சோதனைகளையும் செய்கிறீர்கள் வேறுவிதமாகக் கூறினால் வெவ்வேறு உள்ளீட்டு மின்னழுத்தங்களுக்கான லோடை அமைத்து பரிசோதனையை நடத்துகிறீர்கள் இப்போது இந்த கட்டத்தில் மிகவும் முக்கியமானது என்னவென்றால் சுவிட்சிங் அதிர்வெண் என்ன இந்த சோதனை செய்யப்படும் சுவிட்சிங் அதிர்வெண் 250 கிலோஹெர்ட்ஸ் நீங்கள் என்ன செய்ய முடியும் 500 கிலோஹெர்ட்ஸ் சுவிட்சிங் அதிர்வெண்ணிற்கான முழு தொகுப்பையும் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் இறுதியில் நீங்கள் ஒரு நல்ல தொகுப்பு அட்டவணை கிடைக்கும் அங்கிருந்து உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் எனவே இப்போது10 வோல்ட் உள்ளீட்டிற்குரியதை உங்களுக்குக் காண்பிக்கிறேன் இப்போது உண்மையில் இது ஒரு படியாக இருக்க வேண்டும் பன்னிரண்டு வோல்ட் ஆம் உள்ளீடு ஒரு 12 வோல்ட் ஆகும் மேலும் 18 24 30 ஐ 250 கிலோஹெர்ட்ஸுக்கு நான் குறிப்பிடுகிறேன் மீண்டும் 500 கிலோஹெர்ட்ஸுக்கு6 12 18 2430 உள்ளீடு 50 மில்லி ஆம்பியர் பின்னர் நாங்கள் ஒரு ஸ்வீப் செய்தோம் எனவே இவை அனைத்தும் அடிப்படையில் சுவிட்சிங் அதிர்வெண்ணுக்கான அட்டவணைகள் இங்கு 250 இருக்கிறது இது 500 கிலோஹெர்ட்ஸ் ஆகும் பின்னர் இந்த அட்டவணைகள் அனைத்தையும் சரியான அளவிலான அளவீடுகளுக்கு உருவாக்கினோம் பின்னர் இதுதான் பவர் இழப்பு என நீங்கள் பார்க்க முடியும் இது 250 கிலோஹெர்ட்ஸுக்கானது மேலும் இது Vi 6 முதல் 30 வோல்ட் வரைசிறிய மின்னோட்டங்களுக்கான பவர் இழப்பு 24 மில்லி வாட் உள்ளது மேலும் இது 50 மில்லி ஆம்பியர்களுக்கு சுமார் 46 மில்லி வாட் முதல் 46 வரை செல்லும் எனவே நீங்கள் உண்மையில் நேரடியாகச் சென்று மின்னோட்ட உயர்வு அதிகமாகும் போது உண்மையில் என்ன நடக்கிறது என்பதையும் பார்க்கலாம் உங்களிடம் 977 மில்லிவாட் பவர் இழப்பு மற்றும் 30 வோல்ட்டுகளுக்கு 1481 மில்லிவாட் உள்ளது சுவிட்சிங் அதிர்வெண்ணை 500 கிலோஹெர்ட்ஸாக மாற்றவும் உங்களுக்கு 25 மில்லிவாட்டிலிருந்து 46 வரை மதிப்புகள் கிடைக்கும் மற்றொன்றுக்கு ஒத்துப்போகும் மேலும் உயர்ந்த மின்னோட்டங்களுக்கு மிக வசதியாக இருக்கும் ஆனால் 500 மில்லியம்பீர்களுக்கான இந்த குறிப்பிட்ட அட்டவணையில் உங்கள் கவனத்தை செலுத்த விரும்புகிறேன் 200 இது மூன்று மடங்கு 623 ஐ விட அதிகமாக உள்ளது இங்கே இது 196 ஆகும் இது இரண்டரை மடங்கு ஏறக்குறைய இரண்டரை மடங்கு ஆகும் இது எப்படியாவது செயல்திறன் எண்களாக காட்டப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் இங்கு கவனியுங்கள் 250 கிலோஹெர்ட்ஸுக்கு 89 72 ஐ நீங்கள் காண்பீர்கள் இது செயல்திறன் மற்றும் இந்த மின்னோட்டம் மற்றும் நிச்சயமாக மிகவும் நல்லது அதே மின்னோட்டத்திற்கு உள்ளீட்டு மின்னழுத்தம் 6 வோல்ட் ஆக இருக்கும்போது 89 சதவீதம் இது மிக அதிக எண்ணிக்கையாகும் அடிப்படையில் நாங்கள் சொல்வது என்னவென்றால் இந்த அட்டவணை பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த மேட்ரிக்ஸில் நீங்கள் அதிகபட்ச செயல்திறனைபக் கண்டறிந்துதேவையான லோடு மின்னோட்டங்கள் ஒரு லோடு வெளியீடு பவர் தேவையான லோடு பவருக்கு இது பொருந்துகிறதா என்பதைக் காண வேண்டும் இது உங்களுக்கு செயல்திறன் மிக்க டெர்மைத் தருமா பக் கன்வெர்ட்டர் உங்களுக்கு சிறந்த செயல்திறனை வழங்கும் அது ஏன் முக்கியமானது ஏனென்றால் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் இந்த எல்லா அமைப்புகளுக்கும் ஒரு உள்ளீடாகும் எனவேஉங்களிடம் அதிக திறமையான அமைப்புகள் இல்லையென்றால் இந்த அமைப்புகள் உங்களுக்கு நல்ல பேட்டரி ஆயுளைத் தராது